எங்கள் முந்தைய வகுப்புகளில் சில ஐ க்கள் இருப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம் எதிர் ஐ க்கள் உள் மற்றும் கேட் லாஜிக் மற்றும் கேட் ஆகியவற்றைக் கொண்டுள்ளன அதற்கு இரண்டு உள்ளீடுகள் உள்ளன உண்மை அட்டவணையில் இருந்து அவற்றை மீட்டமைக்கும் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தலாம் என்று நாங்கள் சொன்னோம் ஐசி 7490 இல் 1001 முன்னமைவு இருக்கக்கூடும் என்பதைக் கண்டோம் மீண்டும் ஒரு உள் மற்றும் வாயில் உள்ளது எனவே இதுபோன்ற விஷயம் ஏன் இருக்கிறது அந்த உள் மற்றும் வாயில் ஏன் இருக்கிறது என்பது ஏன் ஒரு முள் மட்டுமல்ல என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் எனவே வெவ்வேறு வகையான மட்டு எண்ணைப் பெற ஒரு ஒத்திசைவற்ற மீட்டமைப்பை எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் அந்த உள் அந்த உள்ளீடுகள் மற்றும் உள் மற்றும் வாயில் ஆகியவை இந்த குறிப்பிட்ட சூழலில் பயனுள்ளதாக இருக்கும் என்பது இன்றைய விவாதத்திலிருந்து தெளிவாகிறது எனவே அது தேவைப்படும் இது கூடுதல் வெளிப்புற மற்றும் வாயிலின் தேவையை நீக்கி மற்றொரு ஐ யை வைப்பது அதிக இடம் வயரிங் மற்றும் பிற விஷயங்களை எடுத்துக் கொள்ளும் எனவே அவற்றைத் தடுக்கலாம் எனவே ஐசி 7490 ஏ ஐப் பார்ப்போம் எனவே இந்த சுற்றுக்கு இந்த ஐ இது ஒரு மோட் 10 கவுண்டர் மற்றும் நாம் அதை சரியான முறையில் இணைத்தால் அதாவது மோட் 2 ஐத் தொடர்ந்து மோட் 5 பின்னர் அது பி டி கவுண்டரைப் போல செயல்படுகிறது எனவே பி டி கவுண்டர் என்றால் அது 0000 0001 முதல் 1001 வரை 9 தசம சமமான 9 பின்னர் மீண்டும் 0000 க்கு செல்கிறது இதனால் நாம் அதுதான் நமக்குத் தெரியும் முந்தைய வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம் எனவே ஐசி 7490 இந்த குறிப்பிட்ட பிசிடி கவுண்டர் இந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே கடிகாரம் மோட் 2 கவுண்டருக்கு வழங்கப்படுகிறது மற்றும் கியூஏ வெளியீடு கடிகாரத்திற்கு மோட் 5 கவுண்டருக்கு வழங்கப்படுகிறது இவை ஏபிசிடி அல்லது கியூஏ கியூபி கியூசி கியூடி இவை வெளியீடுகள் சரி எனவே ஐசி 7490 ஏ ஐப் பார்ப்போம் இது ஒரு மோட் 10 கவுண்டர் மற்றும் நாம் அதை சரியான முறையில் இணைத்தால் அதாவது மோட் 2 ஐத் தொடர்ந்து மோட் 5 பின்னர் அது பி டி கவுண்டரைப் போல செயல்படுகிறது டி கவுண்டர் என்றால் அது 0000 0001 முதல் 1001 வரை 9 தசம சமமான 9 பின்னர் மீண்டும் 0000 க்கு செல்கிறது இதனால் நாம் அதுதான் நமக்குத் தெரியும் முந்தைய வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம் எனவே ஐசி 7490 இந்த குறிப்பிட்ட பிசிடி கவுண்டர் இந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே கடிகாரம் மோட் 2 கவுண்டருக்கு வழங்கப்படுகிறது மற்றும் கியூஏ வெளியீடு கடிகாரத்திற்கு மோட் 5 கவுண்டருக்கு வழங்கப்படுகிறது இவை ஏபிசிடி அல்லது கியூஏ கியூபி கியூசி கியூடி இவை வெளியீடுகள் சரி RESET R0 QC குறிப்பு கடந்த வகுப்பில் விவாதிக்கப்பட்ட ஐசி 7490 ஏ சர்க்யூட்டில் மீட்டமைத்தல் மற்றும் தர்க்கத்திற்குப் பிறகு இரண்டு குமிழ்கள் இருந்தன அதன்பிறகு ஒரு இன்வெர்ட்டர் அதாவது அதனைத் தொடர்ந்து NOT அதாவது செயலில் குறைந்த மீட்டமைப்பின் காரணமாக NAND பயன்படுத்தப்பட்டது எனவே இரண்டு குமிழ்கள் அதாவது இரண்டு இல்லை மீட்டமைக்க ஒட்டுமொத்தமாகவும் தர்க்கமாகவும் மாற்றவும் எனவே கவுண்டருக்கு குறுகிய மிகக் குறுகிய கால அளவு உள்ளது இதனுடன் தொடர்புடைய சில எண் பின்னர் அது 0 0 0 0 சரி எனவே எண்ணிக்கை 0 0 0 0 0 0 0 1 அந்த வழியில் நடப்பதால் இவை இரண்டும் 1 1 ஆகும்போது முதல் நிகழ்வு என்ன எனவே அது 0 0 0 0 க்கு செல்லும் மீண்டும் அது இதேபோல் எண்ணிக்கொண்டே செல்கிறது அதாவது கடிகாரம் தூண்டப்படும் விதம் எண்ணும் வரிசையை நாம் பின்பற்றினால் 0 0 0 0 0 0 0 1 0 0 1 0 0 0 1 1 என்பதைக் காணலாம் QC மற்றும் QB ஆகியவை சரியாக வழங்கப்படுகின்றன என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் எனவே இது உங்கள் QC மற்றும் இது உங்கள் QB ஆகும் அதன்பிறகு 0 1 0 0 0 1 0 1 பின்னர் 0 1 1 0 வருகிறது எனவே இந்த எண்ணும் வரிசையில் இது முதல் தடவையாகும் ஏனெனில் QC மற்றும் QB இரண்டும் 1 சரி ஆகின்றன இருவரும் உடனடியாக 1 ஆகும்போது அதாவது அந்த குறுகிய பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு கடிகாரத்தின் நேரத்தை விட குறைவாக உங்களுக்குத் தெரியும் எனவே என்ன நடக்கிறது இது உடனடியாக 0 0 0 0 க்கு போகிறது எனவே அந்த குறிப்பிட்ட கடிகார சுழற்சியில் நீங்கள் திறம்பட பெரிய காலத்திற்கு வருகிறீர்கள் திறம்பட நீங்கள் 0 0 0 0 ஆக இருக்கிறீர்கள் அதாவது இந்த குறிப்பிட்ட நிலைக்கு நீங்கள் இந்த குறிப்பிட்ட எண்ணுக்கு திரும்பி வருகிறீர்கள் நன்றாக இருக்கிறதா எனவே கடிகார காலம் கடிகார காலத்தில் கவுண்டர் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்டிருக்கும் தனித்துவமான மாநிலங்கள் யாவை எனவே இவை தான் 0 0 0 0 முதல் 0 1 0 1 சரி அதன் பிறகு அது மீண்டும் 0 0 0 0 க்குச் செல்கிறது மிகச் சிறிய காலத்திற்கு 0 1 1 0 சரி எனவே திறம்பட நீங்கள் 0 1 2 3 4 5 மற்றும் மீண்டும் 0 வலதுபுறம் இருக்கிறீர்கள் எனவே 6 தனிப்பட்ட மாநிலங்கள் சரி எனவே இது அழைக்கப்படுகிறது இது ஒரு மோட் 6 கவுண்டரைப் போல செயல்படுகிறது இதை நீங்கள் வெளிப்புற இணைப்பு மூலம் செய்ய வேண்டியிருந்தால் எங்களுக்கு 2 உள்ளீடு மற்றும் வாயில் தேவைப்பட்டிருக்கும் பின்னர் அந்த வெளியீடு ஒன்றில் வழங்கப்படும் உள்ளீடு எனவே அந்த கூடுதல் மின்சுற்று வயரிங் மற்றும் மற்றொரு ஐசி 7408 ஐ வைப்பது உங்களுக்குத் தெரியும் அதை இயக்கும் மற்றும் அந்த விஷயங்கள் அனைத்தும் தேவையில்லை அந்த தேவை நீக்கப்படும் இப்போது இதைக் குறிப்பிட்டுள்ளீர்கள் அந்த 0 0 0 0 உங்களுக்கு 0 1 0 1 மற்றும் எந்த மதிப்புடன் எங்கு சென்றாலும் உங்களுக்குத் தெரியும் 0 0 0 0 இந்த குறிப்பிட்ட பயன்முறையில் ஒன்றாக இருக்கும் எனவே QD மற்றும் QA சரியாக இருந்தால் இது QD மற்றும் QC மற்றும் QB க்கு பதிலாக இங்கே அனுப்பப்பட்டால் இது QA சரியானது QC மற்றும் QB அனுப்பப்பட்டன இப்போது இந்த ஒத்திசைவற்ற மீட்டமைப்பிற்கு QD மற்றும் QA ஐ அனுப்புகிறோம் பிறகு என்ன நடக்கும் RESET R0 QA எனவே இது 0 0 0 0 முதல் முதல் முறையாக QD மற்றும் QA இரண்டிற்கும் செல்லும் போதெல்லாம் 1 ஆக மாறுகிறது அதாவது 1 0 0 1 உடனடியாக அது மீட்டமைக்கப்படும் அதனால் அதாவது மிகக் குறுகிய காலத்திற்கு அது இருக்கும் பின்னர் 0 0 0 0 சரியாக இருக்கும் எனவே திறம்பட நீங்கள் 0 முதல் 8 வரை இருக்கிறீர்கள் 1 0 0 0 மற்றும் இந்த குறிப்பிட்ட கடிகார சுழற்சியில் 0 0 0 0 மீண்டும் பெறுகிறது இந்த ஒத்திசைவற்ற மீட்டமைப்பின் காரணமாக மீண்டும் தோன்றும் எனவே திறம்பட நீங்கள் 0 முதல் 8 வரை இருக்கிறீர்கள் அதாவது 9 தனித்துவமான மாநிலங்கள் எனவே இது ஒரு மோட் 9 கவுண்டர் போல செயல்படுகிறது நீங்கள் ஒரு மோட் 8 கவுண்டரை விரும்பினால் உங்களுக்குத் தெரிந்த முதல் சந்தர்ப்பம் என்ன இது எப்படி இதுதான் எண்ணிக்கை 0 0 0 0 எனவே 1 0 0 0 இது உங்களுடையது இது நீங்கள் விரும்பும் நேரம் அதை மீட்டமைக்க சரி எனவே அதற்கு முன்பு உங்களுக்கு 0 1 1 1 உரிமை இருந்தது ஒரு குறிப்பிட்ட கடிகார சுழற்சியில் 1 0 0 0 மற்றும் 0 0 0 0 வேண்டும் இதை நீங்கள் சரியாக மீட்டமைக்க விரும்புகிறீர்கள் எனவே 1 முதல் முறையாக வருவதற்கு முன்பு 1 வரவில்லை எனவே 1 க்யூடி நீங்கள் ஒரு கம்பியை எடுத்து இரண்டையும் இணைக்க உணவளிக்கலாம் அது உள்நாட்டில் நன்றாக உள்ளது மேலும் உள்ளீடு இரண்டும் 1 ஆகும் எனவே நீங்கள் மோட் 6 ஐப் பெறலாம் அந்த வழியில் நீங்கள் மோட் 8 ஐப் பெறலாம் அந்த வழியில் நீங்கள் மோட் 9 ஐ சரியாகப் பெறலாம் ஆனால் நீங்கள் ஒரு மோட் 7 ஐ சரியாகப் பெற விரும்பினால் அது நடக்கும் முதல் முறையாக அது 0 1 1 1 சரி இப்போது இரண்டு உள்ளீடுகளுடன் சரி அது சாத்தியமில்லை ஏனென்றால் நீங்கள் இந்த இரண்டையும் கொடுத்தால் அது மோட் 6 சரி முதல் முறையாக இது 0 1 1 0 ஆகவும் இந்த இரண்டு உள்ளீடுகளையும் சரியாக கொடுக்க விரும்பினால் அது 3 ஆகவும் நிகழும் மேலும் அது 5 ஆக இருக்கும்போது ஏற்படும் QC மற்றும் QA ஐ கொடுக்க விரும்பினால் அது இல்லை எனவே நான் சொல்லும் அனைத்து 3 உள்ளீடுகளும் உங்களுக்குத் தேவை இந்த குறிப்பிட்ட ஏற்பாட்டில் உங்களுக்கு வெளிப்புற வாயில் தேவைப்படும் இந்த QC QB QA நன்றாக இருக்கிறதா ஆனால் இல்லையெனில் மற்ற சந்தர்ப்பங்களில் இந்த முறையில் கம்பிகளை இணைப்பதன் மூலம் பெறப்பட்ட பிற மட்டு எண்ணை நாங்கள் அறிவோம் இப்போது எதையாவது பார்ப்போம் அங்கு 7490A உடன் நிலையான முன்னமைவின் பயன்பாடு இந்த மட்டு எண் வடிவமைப்பிற்கு நாம் சுரண்டுவோம் எனவே இங்கே நாம் பார்த்தோம் R91 மற்றும் R92 R9 என்றால் அது 9 1 0 0 1 சரி என்பதை அமைக்கிறது எனவே இந்த 6 மற்றும் 7 க்கு முன்னர் நாம் தரையில் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் இவைதான் நாம் சரியானதைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் 2 மற்றும் 3 தரையையும் R91 மற்றும் R92 இருக்கும் 6 மற்றும் 7 இடங்களையும் வைத்திருந்தால் சரி எனவே இவை இரண்டும் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் 1 0 0 1 இது 1 0 0 1 ஏற்றப்படும் இல்லையா 0 0 0 0 க்கு பதிலாக 1 0 0 1 ஏற்றப்படுகிறது அது இப்போது 1 0 0 1 மதிப்பைக் கொண்டிருக்கும் எனவே இதை உண்மை அட்டவணையில் இருந்து கவனித்து நாம் முன்னோக்கி செல்கிறோம் எனவே இங்கே என்ன செய்யப்பட்டுள்ளது நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் அது மீண்டும் ஒரு பி டி கவுண்டர் 2 மற்றும் 3 இப்போது தரையில் வைக்கப்பட்டுள்ளது எனவே மீட்டமைப்பு எதுவும் நடக்கவில்லை ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு எதுவும் நடக்கவில்லை சரியான நிலை இல்லையெனில் ஒத்திசைவற்ற முன்னமைவு ஏற்படலாம் முந்தைய வழக்கில் இருந்ததைப் போலவே இது சாதாரண எண்ணிக்கையாக இருக்கும் எனவே நீங்கள் இருந்தால் முந்தைய வழக்கில் 0 1 1 0 அதே விஷயம் சரி எனவே 0 1 1 0 என்றால் QB மற்றும் QC முதல் முறையாக அது எண்ணும் வரிசையில் நிகழ்கிறது நீங்கள் 0 0 0 0 இலிருந்து தொடங்கியிருந்தால் நீங்கள் அங்கிருந்து தொடங்கியிருந்தால் அது தொடர்கிறது பின்னர் அது நிகழும் போது இங்கே பின்னர் அது என்ன பெறுகிறது 6 மற்றும் 7 எனவே ஆர் 91 மற்றும் ஆர் 92 உள்நாட்டில் அது மற்றும் கேட் உள்ளது எனவே இவை இரண்டும் உயர்ந்தவை எனவே 1 0 0 1 தோன்றும் 1 0 0 1 இருக்கும் பிறகு அது மிகக் குறுகிய காலமாக இருக்கும் எனவே முதன்மையாக இந்த குறிப்பிட்ட நிலை 1 0 0 1 ஆகும் இதன் மதிப்பு கணக்கிடப்பட்ட மதிப்பு 1 0 0 1 என்பது உள் மற்றும் வாயிலுடன் தொடர்புடைய சிறிய பரப்புதல் தாமதத்தைத் தவிர எனவே இந்த 1 0 0 1 சரியான நேரத்தில் ஏற்றப்படும் போது என்ன நடக்கும் இது சாதாரண எண்ணிக்கை வழக்கமான எண்ணிக்கை எனவே 1 0 0 1 க்குப் பிறகு 0 0 0 0 வரும் பின்னர் 0 0 0 1 வரும் அது வரும் போது மீண்டும் தொடரும் 0 1 1 0 அது மீண்டும் முன்னமைக்கப்பட்டிருக்கும் மீண்டும் அது முன்னமைக்கப்பட்டிருக்கும் அது சரி செய்யப்பட்டது முன்னதாக அது ஏற்படும் எனவே எண்ணும் வரிசை எண்ணும் நிலைகள் தனித்துவமான மாநிலங்கள் 1 0 0 1 0 0 0 0 பின்னர் அது 0 1 0 1 வரை செல்கிறது பின்னர் மீண்டும் 1 0 0 1 க்கு செல்கிறது R9 QB QC எனவே உங்களுக்கு இப்போது 6 தனித்துவமான மாநிலங்கள் கிடைத்துள்ளன மன்னிக்கவும் 7 தனித்துவமான மாநிலங்கள் 1 2 3 4 5 6 மற்றும் 1 0 0 1 சரியாக சேர்க்கப்பட்டுள்ளன எனவே 7 தனிப்பட்ட மாநிலங்கள் எனவே அது என்ன இது ஒரு மோட் 7 எதிர் உரிமை எனவே மோட் 7 கவுண்டரும் நீங்கள் எந்த கூடுதல் வாயில் இல்லாமல் அதைப் பெறலாம் மற்றும் நீங்கள் அதன் முன்னமைக்கப்பட்ட பகுதியை பயன்படுத்தினால் அனைத்தையும் பெறலாம் நன்றாக இருக்கிறதா மற்ற பயன்பாடுகளும் இருக்கலாம் சரி இப்போது நாம் வேறு ஐ யைப் பார்க்கிறோம் அங்கு அத்தகைய முன்னமைவு உள்ளது ஆனால் அது மாறி முன்னமைக்கப்பட்டதாகும் இங்கே ஒரு நிலையான முன்னமைவு இருந்தது எனவே இங்கே நாம் மாறி முன்னமைவு பெற்றுள்ளோம் அதாவது 1 0 0 1 ஐத் தவிர வேறு எண்களை ஏற்றலாம் 1 0 0 1 சாத்தியம் மற்றும் வேறு எந்த எண்ணும் அது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இது ஐசி 74193 சரி எனவே ஐசி 74193 சுவாரஸ்யமாக பல்வேறு அம்சங்களைப் பெற்றுள்ளது எனவே முதலில் இது ஒரு ஒத்திசைவான 4 பிட் அப் கவுண்டர் ஆகும் எனவே இது இரண்டையும் மேல் திசையில் எண்ணலாம் அதாவது 0 1 2 3 4 மற்றும் கீழ் திசையில் அதாவது 15 14 13 12 etcetera மற்றும் இதற்காக உங்களுக்கு இரண்டு கடிகார உள்ளீடு கிடைத்துள்ளது எனவே அவற்றில் ஒன்று செயலில் இருக்கும்போது மற்றொன்று செயலற்றதாக இருக்க வேண்டும் எனவே அது மற்றொன்று என்றால் தர்க்கரீதியாக உயர வேண்டும் ஏன் ஒரு OR வாயில் இருப்பதை நீங்கள் காணலாம் பின்னர் அது உள்ளீட்டிற்குச் செல்கிறது எனவே அது அதிகமாக இருந்தால் இந்த வெளியீடு குறைவாக இருக்கும் எனவே மற்ற கடிகாரத்திற்கு உணவளிக்கப்படும் OR வாயிலின் பிற உள்ளீடு எனவே அந்த கடிகாரம் வெளியீட்டைக் கைப்பற்றும் அதன்படி கடிகாரம் நடைபெறும் நன்றாக இருக்கிறதா எனவே அந்த கடிகார உள்ளீடு பயன்படுத்தப்படாதது உயர்ந்த இடத்தில் வைக்கப்படும் இங்கே முக்கியமான மற்ற விஷயம் என்னவென்றால் இந்த QB QC QD QA நாம் கணக்கிட மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட வெளியீடுகளுக்குச் செல்லும்போது முழுமையடையாத வெளியீடுகள் பங்கு வகிக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே அடிப்படையில் எண்ணிக்கை அவை ANDed ஆக இருக்க வேண்டும் மேலும் இங்குள்ள ஏபிசி அல்லது இங்கே வழங்கப்படும் ஒரு பிரைம் பி பிரைம் சி பிரைம் மற்றும் இதேபோல் ஒரு பி அல்லது பிரைம் பி பிரைம் அல்லது ஒரு பிரைம் இங்கே வரப்போகிறதா என்பதைப் பொறுத்து அல்லது எண்ணுவதைப் பொறுத்து எனவே ஒத்திசைவான அப் கவுண்டர் டவுன் கவுண்டர் வடிவமைப்பிலிருந்து நாம் ஏற்கனவே அறிந்த விஷயங்கள் இவை எனவே அந்த விஷயங்கள் இங்கே முடிந்துவிட்டன இந்த குறிப்பிட்ட ஐ யில் முக்கியமான மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒரு சுமை உள்ளீடு உள்ளது மீட்டமைக்கப்பட்ட தெளிவான உள்ளீடு உள்ளது எனவே அவை அனைத்தும் மீட்டமைப்பை 0 0 0 0 பெறுகின்றன எனவே இது ஒற்றை உள்ளீடு சரி எனவே இரண்டு உள்ளீடுகள் உள்ளன மற்றும் அனைத்துமே அத்தகைய வசதி இல்லை மேலும் இந்த மாறி முன்னமைவு இருப்பதால் அது தேவையில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நாம் வேறு வகையான மட்டு எண்ணை எளிதாகப் பெறலாம் எனவே இது ஒரு ஒற்றை உள்ளீடாகும் பின்னர் ஒரு சுமை உள்ளீடு சரி எனவே அது செயல்படுத்தப்படும் போதெல்லாம் ஒத்திசைவற்ற முறையில் டி ஏ எந்த எண்ணைக் கொண்டிருந்தாலும் அவை முறையே கடிகாரத்தின் தேவை இல்லாமல் QD QC QB மற்றும் QA க்கு வரும் எனவே இந்த வாயில் தாமதங்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் பிறகு உடனடியாக வரும் எனவே அது வெளியீடு சரி செய்யப்படும் எனவே இது ஒரு இணையான ஏற்றப்படும் ஒத்திசைவற்ற முறையில் முன்னமைக்கப்பட்டதாகும் எனவே இது மாறக்கூடியது ஏனெனில் DCBA மதிப்பு வேறுபட்டதாக இருக்கலாம் எனவே யோசனை என்னவென்றால் நீங்கள் அடிப்படையில் 1 ஐ வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை முன்னரே அமைத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் 0 ஐ வைத்தால் அதை மீட்டமைக்கிறீர்கள் அதனுடன் தொடர்புடைய ஃபிளிப் தோல்வியை அழிக்கிறீர்கள் அதேபோல் மற்ற பிட்களுக்கும் சரி எனவே இதைத் தவிர நீங்கள் ஒரு கேரி வெளியீட்டைப் பெற்றுள்ளீர்கள் மற்றும் வெளியீட்டை இங்கே கடன் வாங்குகிறீர்கள் எனவே எண்ணிக்கை அதிகரிக்கும் போதெல்லாம் 0 1 2 3 4 15 ஐ எண்ணும் பயன்முறையில் சொல்லப் போகிறது அது 15 ஐ எட்டியுள்ளது மேலும் அது 0 என்று சொல்லப் போகிறது அடுத்த சுழற்சி சரி அடுத்த கடிகார சுழற்சி எனவே இது 15 ஐ எட்டியுள்ளது கடிகாரம் குறைந்துவிட்டது இது ஒரு நேர்மறையான விளிம்பாகும் எனவே இங்கே ஒரு இன்வெர்ட்டர் மற்றும் இங்கே ஒரு இன்வெர்ட்டர் என்பதை நீங்கள் காணலாம் எனவே திறம்பட இது ஒரு நேர்மறையான விளிம்பாகும் எனவே இங்கிருந்து இரண்டு இன்வெர்ட்டர் இந்த பக்கத்திலிருந்து உள்ளீட்டு பக்கத்திலிருந்து சரி எனவே எதிர் கடிகார உள்ளீடு அதன் இரண்டாவது பாதியில் சரியாகச் சென்று மதிப்பு 15 ஆக இருக்கும்போதெல்லாம் அந்த நேரத்தில் கேரி வெளியீடு செயலில் இருக்கும் இந்த கடிகார உள்ளீடு குறைவாக இருக்கும் வரை அந்த சிறிய காலத்திற்கு மட்டுமே கடன் வெளியீடு கிடைக்கும்போது மற்ற திசையில் நடக்கும் எண்ணிக்கை 4 3 2 1 0 இலிருந்து எனவே அது 0 க்கு செல்லும் போது அதாவது அவை அனைத்தும் 0 மற்றும் கடிகார சுழற்சியின் இரண்டாம் பாதியில் கவுண்டவுன் கடிகாரம் தர்க்கத்தில் குறைவாக உள்ளது அந்த நேரத்தில் அது செயலில் இருக்கும் இல்லையெனில் அவை சுறுசுறுப்பாக இருக்காது இது எண்ணும் எண்ணிக்கையின் எண்ணிக்கையாகும் எனவே அதன் செயல்திறனை நேர வரைபடத்துடன் பார்ப்போம் அது இன்னும் தெளிவுபடுத்தும் எனவே இது நேர வரைபடம் நான் பேசுகிறேன் எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆரம்பத்தில் கவுண்டருக்கு சில மதிப்பு QA QB QC QD இங்கே வலதுபுறமாக இருக்கலாம் எனவே நீங்கள் எப்போது ஒரு தெளிவான சரியான எனவே அவை அனைத்தும் அழிக்கப்படுகின்றன ஒத்திசைவற்ற முறையில் அழிக்கப்படுகின்றன எனவே அவை அனைத்தும் சரியாக அழிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் எனவே அந்த தெளிவான உள்ளீடு எடுத்துச் செல்லப்பட்ட பிறகு செயலற்றது சரி எனவே தெளிவானது நீங்கள் செயலில் உயர் வலது மற்றும் பின்னர் ஏபிசிடியில் சரி இது உள்ளீடு தரவு எனவே உள்ளீட்டில் நீங்கள் ஒரு மதிப்பு D 1 C 1 B 0 மற்றும் A 1 வலது சுறுசுறுப்பாக இருக்கும் சுமைகளை நீங்கள் கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் அதைக் குறைக்கிறீர்கள் என்ன நடக்கும் முன்பு அது சரி செய்யப்பட்டது எனவே இந்த QD QC QB QA ஐ நீங்கள் செய்யும்போதெல்லாம் அவர்கள் இந்த மதிப்புகளை எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே இப்போது அவை 1 1 0 1 சரியானதாகிவிட்டன எனவே 13 இங்கே சரியாக ஏற்றப்படுவதாக இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இந்த நிகழ்வுகளின் கடிகாரம் நடக்கும் போது கடிகாரம் தர்க்கரீதியாக உயர்ந்தது எனவே OR வாயில் வெளியீடு 0 ஆக இருந்தது எனவே அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லை கடிகாரம் இருந்தது அது கடிகாரம் சரியாக நடக்காது இப்போது கடிகார கவுண்டன் அப் மிக அதிகமாக உள்ளது அதாவது அது செயலற்றது இது கடிகாரத்தில் எந்தப் பங்கையும் வகிக்கவில்லை மேலும் எண்ணுவது கடிகாரத்தைத் தொடங்கியது சரி நீங்கள் என்ன பார்க்க முடியும் நேர்மறை விளிம்புகளில் அது QD QC QB QA மதிப்புகள் சரியாக மாறத் தொடங்குகின்றன அதாவது தூண்டப்படுகின்றன எனவே நேர்மறை விளிம்பில் 13 க்குப் பிறகு என்ன நடக்கும் இது 14 க்குச் செல்லும் அதன் பிறகு அது 15 க்குச் செல்லும் அதன் பிறகு அது 0 1 2 மற்றும் பலவற்றிற்குச் செல்லும் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது எண்ணுவது எப்படி நடக்கிறது என்பதைக் காட்ட அதைச் சரி என்று விளக்குகிறது எனவே அதன்பிறகு எண்ணிக்கையானது சரியில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே இனி கடிகாரம் இல்லை எனவே மேலும் மாநில மாற்றம் இல்லை இது 2 இல் உள்ளது மற்றும் கவுண்ட்டவுனும் அதிகமாக இருந்தது எனவே கவுண்டவுன் கடிகாரம் கூட இல்லை எனவே அது குறிப்பிட்ட மதிப்பில் உள்ளது எனவே நீங்கள் இங்கே 0 0 0 1 0 என்று காணலாம் 2 பின்னர் என்ன நடக்கும் கவுன்ட் அப் அதிகமாக உள்ளது மற்றும் கவுண்டவுன் கடிகாரம் தொடங்குகிறது எனவே அதன் நேர்மறையான விளிம்பில் என்ன நடக்கும் எனவே 2 இலிருந்து இது 1 பின்னர் 0 பின்னர் 15 பின்னர் 14 பின்னர் 13 க்கு செல்லும் எனவே அது எவ்வாறு செயல்படுகிறது எனவே இந்த விளக்கத்துடன் இந்த கடிகாரம் மற்றும் எண்ணுதல் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதோடு இணையான சுமை மற்றும் தெளிவான சரி ஆகியவற்றுடன் மேலும் தெளிவு இருப்பதை நான் புரிந்துகொள்கிறேன் மற்ற விஷயம் என்னவென்றால் அது பதினைந்து வயதில் இருக்கும்போது மற்றும் கடிகாரம் தர்க்கத்தில் குறைவாக இருக்கும்போது பார்க்கலாம் லாஜிக் சர்க்யூட்டிலிருந்து நீங்கள் நடப்பதைக் காணலாம் எனவே இந்த அரை கடிகார சுழற்சி காலத்திற்கு கேரி குறைவாகவே உள்ளது அதேபோல் கடன் 0 ஆக இருக்கும்போது மற்றும் இந்த அரை சுழற்சி காலத்திற்கு நன்றாக இருக்கிறதா இப்போது வெவ்வேறு மட்டு எண்ணைப் பெறுவதற்கு இது எவ்வாறு உதவுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட மாநில மாற்றம் வரைபடம் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மீண்டும் 0 1 2 இது நிலையான மோட் 16 கவுண்டர் மாநிலங்கள் 0 முதல் 15 வரை இது நன்றாக இருக்கிறதா சரியானதா இப்போது நாங்கள் ஒரு வெளிப்புற வாயிலை சரி செய்துள்ளோம் என்று கருதுகிறோம் QA QB QC QD அவை இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது 4 உள்ளீட்டு NAND வாயில் ஆகும் எனவே இவை இரண்டும் இருக்கும்போது அதன் வெளியீடு குறைவாக இருக்கும் ஏனெனில் அவை அனைத்தும் 1 ஆகும் ஏனெனில் NAND வாயிலுக்கு எந்த உள்ளீடும் குறைவாக இருக்கும் என்றால் வெளியீடு அதிகமாக இருக்கும் எனவே அவை அனைத்தும் 1 ஆகும் அவை அனைத்தும் 1 ஆனவுடன் அது குறைந்துவிடும் அது குறைவாகிவிடும் இது எதற்கு அனுப்பப்படுகிறது இது உங்கள் இணையான சுமைக்கு அனுப்பப்படுகிறது இது ஒத்திசைவற்ற முன்னமைக்கப்பட்ட உள்ளீடாகும் இது செயலில் குறைவாக உள்ளது இப்போது வெவ்வேறு நிலைக்கு வெவ்வேறு தரவு உள்ளீடு இந்த இணையான சுமை ஏற்படும் போதெல்லாம் வெவ்வேறு தரவுகளை இப்போது ஏற்றுவோம் சரி ஒரே கடிகார காலத்திற்குள் ஒத்திசைவற்ற நிலையில் இந்த சிறிய பரப்புதல் தாமதம் எதுவாக இருந்தாலும் அடிப்படை வாயில் உரிமையுடன் உள்ளது எனவே அந்த நேரத்தில் உங்கள் டிசிபிஏ தரவு உள்ளீடு 1 0 0 1 எனில் என்ன நடக்கும் அந்த கடிகார சுழற்சியில் இது உடனடியாக 15 ஐ எட்டும்போதெல்லாம் 7490 வலது 9 க்கு நாங்கள் விவாதித்த விதம் ஏற்றப்படும் ஏனெனில் அது இப்போது மாறி முன்னமைக்கப்பட்டதாகும் எனவே இப்போது இது முன்பு போலவே 1 0 0 1 ஆகும் ஆனால் இப்போது வெளிப்புற மதிப்புகளை 1 0 0 1 தனித்தனியாக வைத்துள்ளோம் முன்னதாக இது முன்னமைக்கப்பட்டதாக இருந்தது நீங்கள் அதை 7490 க்கு செய்ய வேண்டியதில்லை 1 0 0 1 உள்நாட்டில் ஏற்றப்பட்டு முன்னமைக்கப்பட்டதைப் பெறுகிறது எனவே இது 9 க்குச் செல்லும் எனவே 9 10 11 இது அப் கவுண்ட் பயன்முறையில் உள்ளது நீங்கள் அதை அப் கவுண்ட் பயன்முறையில் வைத்தால் அது 15 ஐ அடைந்தவுடன் மீண்டும் 9 10 11 12 13 14 ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு எனவே 15 மற்றும் 9 ஆகியவை 1 கடிகார சுழற்சியில் ஒன்றாக உள்ளன பின்னர் மீண்டும் அது தொடரும் எனவே உங்களிடம் 9 10 11 12 13 14 ஒரு மோட் 6 கவுண்டர் உங்களுடன் கிடைக்கிறது மேலும் அது கடிகாரத்தின் பங்கை நீங்கள் பரிமாறிக்கொண்டிருந்தால் அது ஒரு டவுன் கவுண்டராக இருந்திருந்தால் கடிகாரத்தில் ஒன்று இப்போது உள்ளது கவுண்டவுன் கடிகாரம் செயலில் உள்ளது மற்றும் எண்ணும் கடிகாரம் தர்க்கரீதியாக உயர்ந்த இடத்தில் உள்ளது பின்னர் என்ன நடந்திருக்கும் எனவே 15 ஏற்றப்பட்ட பிறகு 9 சரி நான் உடனடியாக 15 மற்றும் 9 ஐ ஒன்றாகக் குறிக்கிறேன் எனவே பின்னர் 9 8 7 6 5 4 3 2 1 0 மீண்டும் 15 வலது மற்றும் அந்த நேரத்தில் மீண்டும் அது உடனடியாக ஏற்றப்படும் இந்த 9 ஏற்றப்படும் எனவே எத்தனை தனித்துவமான மாநிலங்கள் உள்ளன 9 8 7 6 5 4 3 2 1 0 மற்றும் 15 மற்றும் 9 ஆகியவை ஒன்றாக உள்ளன எனவே தனித்துவமான மாநிலங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 எனவே இது ஒரு மோட் 10 கவுண்டர் என்பதை நீங்கள் காணலாம் இப்போது 1 0 0 1 க்கு பதிலாக நீங்கள் வேறு எதையும் ஏற்றியிருக்கலாம் அப் கவுண்ட் பயன்முறையிலும் டவுன் கவுண்ட் பயன்முறையிலும் உங்கள் தேவையைப் பொறுத்து வெவ்வேறு மட்டு எண்கள் கிடைத்திருக்கலாம் எனவே நீங்கள் இருந்தால் 1 0 0 1 என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஏற்றுகிறீர்கள் என்றால் 0 1 1 0 சரி என்று சொல்லுங்கள் இதை நான் 0 1 1 0 என்று சொல்கிறேன் பிறகு என்ன நடக்கும் எனவே 9 க்கு பதிலாக நீங்கள் 6 ஐ ஏற்றுகிறீர்கள் 9 க்கு பதிலாக நீங்கள் 6 ஐ ஏற்றுகிறீர்கள் எனவே 15 இலிருந்து இது இங்கே வந்து கொண்டிருக்கிறது எனவே 6 7 8 9 10 11 12 13 14 15 மற்றும் 6 ஒன்றாக எனவே 1 2 3 4 5 6 7 8 9 சரி எனவே மோட் 9 எண்ணிக்கை இருக்கும் அதேபோல் இங்கேயும் இது இந்த திசையில் சென்று மீண்டும் ஏற்றப்படும் 15 மற்றும் 6 ஐப் பார்க்கும் இது ஒன்றாக உங்களுக்கு மோட் 7 7 தனித்துவமான மாநிலங்களை வழங்கும் எனவே இது மாறி முன்னமைவுக்கான வழி நீங்கள் வெவ்வேறு வகையான விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட வகுப்பை முடிக்க உங்களுக்குத் தெரிந்த பலவற்றைப் பயன்படுத்தி டிஜிட்டல் கடிகாரத்தைப் பெறுவதற்கான ஒரு எளிய எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் எதிர் மற்றும் நேரத்தை சரியாக அமைக்க அதை அளவீடு செய்வதற்கான ஒரு ஏற்பாடு எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது என்னவென்றால் இது 1 ஹெர்ட்ஸ் கடிகாரம் இது ஒரு மூன்று 5 டைமரைப் பயன்படுத்தி எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் அல்லது வேறு ஏதேனும் ஏற்பாடுகள் இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆச்சரியமான மல்டி வைப்ரேட்டர் ஜெனரேட்டர் அதையும் நீங்கள் இறுதியில் பயன்படுத்தலாம் உள்ளீட்டில் உங்களுக்கு 1 ஹெர்ட்ஸ் தேவை எனவே ஒவ்வொரு 1 விநாடிக்கும் ஒரு தூண்டுதல் சரி வருகிறது எனவே இது விநாடிகளுக்குப் போகிறது இது போகிறது விநாடிகள் நிமிடங்களுக்கு உணவளிக்கின்றன நிமிடங்கள் மணிநேரங்களுக்கு உணவளிக்கின்றன எனவே ஒவ்வொரு 60 விநாடிகளிலும் இது ஒரு நீங்கள் ஒரு மோட் 6 மற்றும் மோட் 10 ஐ ஒன்றாகக் கொண்டிருக்கலாம் மற்றொன்று உங்களுடையது என்று அழைக்கப்படலாம் நிமிடங்களுக்கு ஒரு மோட் 60 மற்றும் மணிநேரங்களுக்கு உங்களுக்கு ஒரு மோட் 12 சரி தேவை எனவே இது யூனிட் டிகோடிங்காக இருக்கும் அதாவது 1 0 0 முதல் 9 வரை இது 0 முதல் 5 வரை பத்து இடங்கள் சரி எனவே 59 பின்னர் அது 0 0 க்கு செல்லும் 0 முதல் 59 00 முதல் 59 வரை அது 00 க்குச் செல்லும் அந்த நேரத்தில் அது 59 முதல் 60 வரை அடையும் அதாவது மோட் 60 கவுண்டர் 1 கடிகார தூண்டுதல் இங்கே வருகிறது இதேபோல் 60 எண்ணிக்கையில் ஒரு கடிகார தூண்டுதல் இங்கே வருகிறது எனவே இதுதான் நாம் முன்பு விவாதித்த அடுக்கு கவுண்டர் ஒரு பெரிய கட்டமைப்பில் அதே விஷயம் சரி எனவே இது கதையின் ஒரு பகுதி மற்றொன்று நீங்கள் அங்கு இருக்கும் சுவிட்சுகளைப் பார்க்கிறீர்கள் அதனால் அளவீடு செய்ய அல்லது ஆரம்ப நேரத்தை சரியாக அமைக்க நீங்கள் முதலில் இதை மீட்டமைக்கும் விநாடிகளை சரியாக நீக்குகிறீர்கள் பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்கள் தற்போதைய நேரம் 350 சரி என்று சொன்னால் எனவே நீங்கள் இதை வைக்கலாம் இதை இணைக்கவும் இந்த பத்திரிகை இதை மனச்சோர்வடையச் செய்கிறது எனவே அடிப்படையில் இது இணைக்கப்படும் எனவே இப்போது கடிகாரம் இங்கே உணவளிக்கிறது எனவே ஒவ்வொரு நொடியும் இந்த மணிநேர எண்ணிக்கையில் இங்கே ஒரு மாற்றம் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் இப்போது 1 ஹெர்ட்ஸ் கடிகாரம் இப்போது அதை நேரடியாக உணவளிக்கிறது எனவே அது 3 ஐ எட்டும் போதெல்லாம் நீங்கள் அங்கேயே நிறுத்துங்கள் எனவே அதற்குப் பிறகு நீங்கள் அதை இங்கே வைத்தீர்கள் அதாவது மனச்சோர்வை நீக்குங்கள் எனவே அது திரும்பி வரும் ஒரு வசந்த சுமை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இதன் மூலம் அது திரும்பி வருகிறது இது பொருத்தமான மாறுதல் வழிமுறை நீங்கள் நிமிடங்களுக்குச் செல்லுங்கள் அது 50 ஆக இருந்தால் மீண்டும் அதன் ஆரம்ப மதிப்பு 30 ஆக இருந்தால் நீங்கள் காத்திருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் 20 விநாடிகள் காத்திருக்க வேண்டும் 20 இதுபோன்ற அழைப்பு விஷயங்கள் இருக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் அது இங்கே வந்து பின்னர் அதை விடுவிக்கும் எனவே இது அமைக்கப்பட்டுள்ளது நிமிட பகுதி அமைக்கப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் அதை ஈடுபடுத்துகிறீர்கள் பின்னர் எண்ணுதல் சரியாகத் தொடங்குகிறது நன்றாக இருக்கிறதா எனவே இதுதான் வழி எங்களிடம் ஒரு டிஜிட்டல் கடிகாரம் இருக்க முடியும் அதை நீங்கள் எவ்வாறு துவக்குகிறீர்கள் நேரத்தை சரியாக அமைக்கவும் குறிப்பு தற்போதைய நேரத்துடன் விநாடிகளை துவக்க முடியாது அங்கே பிழை இருந்தால் தொடரும் ஆனால் அது வழக்கமாக புறக்கணிக்கப்படும் மேலும் நிமிடங்கள் குறைந்த மதிப்பில் அமைக்கப்பட வேண்டும் என்றால் அது கடந்த காலத்திற்கு செல்லும் 58 59 00 பின்னர் மணிநேரம் எனவே இதன் மூலம் ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு எண்ணும் நிலை 0 ஐப் பயன்படுத்துவதை முன்கூட்டியே மற்றும் ஒரு கடிகார சுழற்சியில் செயல்படுத்தலாம் இதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சரியாக அடையும் எனவே அந்த குறிப்பிட்ட எண் எண்ணிக்கை மதிப்பு அடையும் போதெல்லாம் 0 0 0 0 இருக்கும் ஒருவரின் விருப்பத்தின் மட்டு எண்ணைப் பெற இவை உதவுகின்றன ஆனால் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது ஏனெனில் இந்த நிலை மீட்டமைப்பை குறுகிய காலத்திற்கு தோன்றும் எனவே இந்த கவுண்டரில் உள்ள இறுதி வகுப்பில் அடுத்த வகுப்பில் இந்த தடுமாற்றத்தை அகற்றக்கூடிய மாற்று ஏற்பாடு என்னவாக இருக்கும் என்பதைக் காண்போம் அல்லது வேறு வகையான எதிர் வடிவமைப்பு முன்னுதாரணத்தைக் கொண்டிருக்கலாம் ஐசி 7490A ஆனது வெவ்வேறு மட்டு எண்களைப் பெறுவதற்கு ஒத்திசைவற்ற மீட்டமைப்பை செயல்படுத்த எதிர் ஐ களில் உள் 2 உள்ளீடு மற்றும் வாயில்கள் பயனுள்ளதாக இருக்கும் 74193 எங்களிடம் மாறி முன்னமைவு கிடைத்துள்ளது இது நிறைய நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது மேலும் டிஜிட்டல் கடிகாரத்தை கவுண்டர்களைப் பயன்படுத்தி உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்